செயலற்ற WDM கூறுகளில் இந்த தொகுதிக்கு வணக்கம் மற்றும் வரவேற்பு நாம்விவாதத்தைத் தொடருவோம் முந்தைய தொகுதியில் தனிமைப்படுத்தி நாம் துருவமுனைப்பு சார்புடைய தனிமைப்படுத்தியைப் பார்த்தோம் ஆனால் தெளிவாக என்னால் ஒரு துருவமுனைப்பு சார்பு தனிமைப்படுத்தியைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் உள்ளீட்டு துருவமுனைப்பு என்னவென்று எனக்குத் தெரியாது எனவே நீங்கள் நினைக்கும் எளிய விஷயம் உண்மையில் இரண்டைப் பயன்படுத்துவதாகும் துருவமுனைப்பு சார்பு தனிமைப்படுத்திகள் ஒரு பெரிய யோசனை என்னவென்றால் உள்ளீட்டு துருவப்படுத்தல் என்னவென்று எனக்குத் தெரியாது ஆனால் கிடைமட்ட மற்றும் செங்குத்து துருவமுனைப்புகளின் அடிப்படையில் இது குறிப்பிடப்படலாம் என்று நான் கருதலாம் உள்வரும் துருவப்படுத்தப்பட்ட ஒளியை அதன் கிடைமட்ட மற்றும் செங்குத்து துருவப்படுத்தப்பட்ட ஒளியில் நான் எப்போதும் உடைக்க முடியும் எனவே கிடைமட்ட துருவமுனைக்கப்பட்ட ஒளிக்கு செங்குத்து ஒளிக்கு ஒரு ஃபாரடே தனிமைப்படுத்தியை வைக்கிறேன் அது எனது துருவமுனைப்பு சுயாதீன தனிமைப்படுத்தியாக இருக்கும் அதன் கட்டுமானத்தைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட வழியில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தன்னிச்சையான துருவமுனைக்கப்பட்ட ஒளியுடன் தொடங்குவோம் இதன் பொருள் உள்ளீட்டு துருவமுனைப்பு கிடைமட்ட மற்றும் செங்குத்து ஆகியவற்றின் நேரியல் கலவையாக வெளிப்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உள்வரும் துருவமுனைப்பை அதன் செங்குத்து மற்றும் கிடைமட்ட துருவமுனைப்புகளாக பிரிக்கும் ஒரு சாதனமான துருவமுனைப்பு பீம் ஸ்ப்ளிட்டராக நான் அழைப்பதைப் பயன்படுத்துகிறோம் இதை ஒரு படிகத்தால் குறிப்பாக ஒரு பைர்ப்ரிங்கன்ஸ் படிக அல்லது ஒரு ப்ரிஸம் மூலம் செயல்படுத்தலாம் மற்றும் நீங்கள் அவற்றை செங்குத்தாக பிரித்தவுடன் மற்றும் கிடைமட்ட துருவமுனைப்புகள் எனவே நீங்கள் ஒரு ஃபாரடே ரோட்டேட்டரில் வைக்கலாம் எனவே இரு கைகளுக்கும் 45º ஃபாரடே ரோட்டேட்டர் உள்ளது என்று சொல்லலாம் எனவே எனக்கு ஒத்த 45 º துருவமுனைப்பு உள்ளது எனவே ஃபாரடே சுழற்சியின் பின்னர் துருவமுனைப்பான் துருவமுனைப்பு நிலை 45º ஆல் சுழலும் எனவே இது துருவமுனைப்பு நிலையாக இருக்கும் அடுத்து நான் 90 º தட்டில் வைக்கிறேன் அல்லது λ 2 தட்டு என அழைக்கப்படுவது எனது 45 º நேரியல் துருவமுனைப்பை ஒரு கிடைமட்ட துருவமுனைப்பாக மாற்றும் இதேபோல் நான் இன்னும் ஒரு λ 2 தட்டில் வைக்கிறேன் சரி இது மற்றொரு 90º ஆகும் அதாவது கோணம் மீண்டும் 45º ஆல் சுழலும் அதனால் நான் இங்கே வைக்கிறேன் கோணம் 45 º ஆல் சுழலும் º இந்த வழியில் துருவப்படுத்தப்பட்ட ஒளி இப்போது செங்குத்தாக துருவப்படுத்தப்பட்ட ஒளியாக மாறும் எனவே எனக்கு ஒரு கிடைமட்ட மற்றும் செங்குத்து உள்ளது ஆனால் ஒரு துருவமுனைப்பு பீம் இணைப்பான் எனப்படுவதை நான் பயன்படுத்தலாம் இது சரியாக எதிர் வழியில் சரியாக வேலை செய்யும் இது ஒரு கிடைமட்ட மற்றும் செங்குத்து துருவப்படுத்தப்பட்ட ஒளியை ஒரு துருவப்படுத்தப்பட்ட கற்றைக்குள் இணைக்கும் இது கிடைமட்ட மற்றும் இரண்டையும் கொண்டுள்ளது செங்குத்து துருவமுனைக்கப்பட்ட ஒளி எனவே இது ஒரு எளிய துருவமுனைப்பு சுயாதீனமான செயல்பாடாகும் நீங்கள் மறுபுறம் என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடித்து கண்டறிந்தால் இதை நீங்கள் பொதுவாக துருவப்படுத்தப்பட்ட ஒளியில் தொடங்கலாம் என்று சொல்லலாம் இது கிடைமட்ட மற்றும் செங்குத்தாக மாற்றப்பட வேண்டும் எனவே நீங்கள் இங்கே மற்றும் 90 º தட்டின் வெளியீட்டில் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் பெறுவீர்கள் எனவே நீங்கள் உரையாடலைப் பெறுவது இதுதான் இந்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் இந்த 90 º தட்டு எதிரெதிர் திசையில் சுழலும் அதனால் அது மாறும் இந்த 45 º தட்டுக்கு கிடைமட்டமாக இது மீண்டும் கடிகார திசையில் இந்த வழியில் மாறும் இப்போது ஃபாரடே ரோட்டேட்டர் என்பது ஒரு சாதனம் இது பரஸ்பரம் இல்லை இது உங்கள் உள்ளீட்டு சமிக்ஞை எந்த வழியில் வருகிறது என்பதைப் பொருட்படுத்தாது ஏனெனில் இது எப்போதும் 45º க்குள் கடிகார திசையில் சுழலும் இது 45 º ரோட்டேட்டராகும் எனவே இது இப்போது கிடைமட்டமாக மாறும் இது செங்குத்தாக மாறும் ஏனெனில் கடிகார திசையில் சுழற்சிக்குப் பிறகு இது செங்குத்தாக மாறும் இது கிடைமட்டமாகிவிடும் இப்போது இந்த கிடைமட்டம் செங்குத்து கைக்கு செல்கிறது மற்றும் செங்குத்து கிடைமட்ட கைக்கு செல்கிறது அதாவது துருவமுனைப்பு பீம் ஸ்ப்ளிட்டர் அவற்றை இணைக்காது எனவே பிபிஎஸ் அல்லது பிபிசி ஆகியவை பரஸ்பர சாதனங்களை அறிந்திருப்பதால் அவை உள்வரும் துருவமுனைப்பை கிடைமட்ட மற்றும் செங்குத்தாக பிரிக்கலாம் மேலும் அவை கிடைமட்ட மற்றும் செங்குத்தாக ஒன்றிணைந்து ஒற்றை நேரியல் துருவப்படுத்தப்பட்ட ஒளியாக இருக்கும் எனவே ஒரு துருவமுனைப்பு சுயாதீன தனிமைப்படுத்தல் செயல்படுகிறது துருவமுனைப்பு சுயாதீன தனிமைப்படுத்தியின் முக்கிய பயன்பாடுகளில் ஒன்று ஆப்டிகல் சாதனங்களைப் பாதுகாப்பதாகும் குறிப்பாக நீங்கள் ஒரு லேசரைப் பாதுகாக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு லேசரை வைத்து பின்னர் ஒரு தனிமைப்படுத்தியை வைக்கவும் அதனால் எனக்கு வேறு ஒளியியல் உறுப்பு இருந்தால் சில ஒளியை பிரதிபலிக்கும் பிரதிபலித்தது ஒளி லேசரை அடைந்து லேசர் செயல்பாட்டில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தாது நிச்சயமாக சில நேரங்களில் நீங்கள் லேசரில் சில உறுதியற்ற தன்மையை உருவாக்க விரும்புகிறீர்கள் ஆனால் இது வேறுபட்ட புள்ளியாகும் பொதுவாக எந்த சமிக்ஞையும் லேசருக்குள் பிரதிபலிக்கப்படுவதைத் தவிர்க்க விரும்புகிறது இல்லையெனில் அது வெறுமனே லேசரை சேதப்படுத்துங்கள் எனவே எங்கிருந்தாலும் நீங்கள் தனிமைப்படுத்த விரும்பும் இடத்தில் நீங்கள் ஒரு தனிமைப்படுத்தியைப் பயன்படுத்தலாம் இந்த சுவாரஸ்யமான அமைப்பை கருத்தில் கொள்வோம் எனவே இங்கே நான் ஒரு ஃபைபர் வடிவத்தில் ஆப்டிகல் பெருக்கி என்று அழைக்கப்படுகிறேன் இது எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபரை நான் உந்தினேன் செயலில் உள்ள WDM கூறுகளைப் பற்றி பேசும்போது இதன் பொருள் என்ன என்பதைப் பற்றி பேசுவோம் எனவே இது ஒரு ஆப்டிகல் பெருக்கி இப்போது நான் எப்படியாவது ஒருதலைப்பட்ச பரவலை உருவாக்க விரும்புகிறேன் அதாவது எனது சமிக்ஞைகள் கடிகார திசையில் மட்டுமே பரப்ப வேண்டும் நான் என்ன செய்கிறேன் நான் இங்கே ஒரு தனிமைப்படுத்தியை வைக்கிறேன் இது சிக்னல்களை இந்த வழியில் மட்டுமே கொண்டு செல்லும் ஏனென்றால் எந்தவொரு பிரதிபலிப்பும் வடிகட்டப்படும் ஆனால் தனிமைப்படுத்துபவர் எனவே இது அடிப்படையில் தனிமைப்படுத்திகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் மிகவும் பயனுள்ள ஒரு இடத்திற்கு செல்வோம் அலைநீள வடிப்பான்கள் எனப்படும் சாதனங்கள் ஒரு அலைநீள வடிகட்டி மிகவும் எளிமையான சாதனம் நான் λ1 ஐ வடிகட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அலைநீள வடிகட்டி வைத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது வெளியீட்டில் λ1 λ2 λ3 மற்றும் λ4 ஆகியவற்றைக் கொண்ட ஒரு ஸ்பெக்ட்ராவுடன் நான் வரக்கூடும் λ2 வெளியீட்டில் மன்னிக்கவும் எனக்கு λ1 மட்டுமே கிடைக்கிறது ஏனெனில் இது இந்த அலைநீள வடிப்பானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாகும் மேலும் இந்த அனைத்து அலைநீளங்கள் λ2 λ3 மற்றும் λ4 ஆகியவை பிரதிபலிக்கப்படுகின்றன இப்போது அவை மூலத்திற்குச் செல்ல விரும்பவில்லை என்றால் உங்களால் முடியும் ஒரு சுற்றறிக்கை வைக்கவும் எனவே நீங்கள் உண்மையில் ஒரு சுற்றறிக்கை மூலம் சமிக்ஞைகளை அனுப்பலாம் இதனால் அலைநீளங்களின் ஒரு குழு அலைநீள வடிப்பானுக்கு λ1 அலைநீளத் தேர்வாக வரும்போது λ1 வெளியேறும் அதேசமயம் சுற்றறிக்கையின் இந்த துறைமுக 3 இல் நீங்கள் λ2 λ3 மற்றும் λ4 பெறுவீர்கள் அவை மீண்டும் அசல் திசையில் செல்லவில்லை மற்றும் சில க்ரோஸ்டாக்கிற்கு வழிவகுக்கவில்லை இதை நீங்கள் அலைநீள வடிகட்டி என்று அழைக்கலாம் சந்தையில் மல்டிபிளெக்சர் என அழைக்கப்படுவதையும் மல்டிபிளெக்சர் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் காணலாம் ஒரு WDM அமைப்புக்கு ஒரு மல்டிபிளெக்சர் மிகவும் சுவாரஸ்யமான சாதனம் இது வெவ்வேறு அலைநீளங்களின் சமிக்ஞைகளை எடுக்கும் எனவே இவை அலைநீளங்கள் λ1 λ2 λ3 மற்றும் λ4 பின்னர் அவற்றை சீப்பு வெளியீடு அல்லது பொதுவான வெளியீடு எனப்படும் ஒற்றை வெளியீட்டில் இணைக்கிறது பல மன்னிப்பதன் மூலம் இது மிகவும் நேர்த்தியாக வரையப்படவில்லை ஆனால் எனது எண்ணிக்கை சிக்கல்களுக்கு இது ஒரு தவிர்க்கவும் ஆனால் இது λ1 λ2 λ3 மற்றும் λ4 ஆகும் எனவே இது உண்மையில் λ1 λ2 λ3 மற்றும் λ4 இலிருந்து சமிக்ஞைகளை ஒருங்கிணைக்கிறது பின்னர் இவை அனைத்தையும் கடந்து செல்கிறது பொதுவான துறைமுகத்திற்கு சமிக்ஞை செய்கிறது எனவே இது நல்ல மல்டிபிளெக்சர்களை உருவாக்குவதற்கான மல்டிபிளெக்சிங் செயல்பாடாகும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பெக்ட்ரல் பாஸ் பேண்டுகளை உருவாக்க வேண்டும் உங்களிடம் ஒரு இசைக்குழு உள்ளது மற்றும் இந்த பாஸ் பேண்டின் அகலம் பொதுவாக 1dB அலைவரிசையால் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது இரண்டு அலைநீளங்களைப் பாருங்கள் அந்த நேரத்தில் சக்தி அதிகபட்ச மதிப்பில் 1 dB யாகக் குறைந்திருக்கும் அது பாஸ் அலைவரிசையாக இருக்கும் நிச்சயமாக அலைவரிசையைப் பற்றி பேசுவதற்கான பாரம்பரிய வழி 3 dB அலைவரிசையைப் பற்றி பேசுவதாகும் 1 dB கொடுக்கிறது வடிகட்டி அலைவரிசையின் தட்டையானது 3dB என்பது அலைவரிசையை குறிப்பிடுவதற்கான பொதுவான வழியாகும் சமிக்ஞையின் ஒரு பகுதி இரண்டாவது பகுதிக்குச் செல்கிறது என்பதையும் இங்கே காணலாம் எனவே இது க்ரோஸ்டாக் எனப்படுவதை ஏற்படுத்துகிறது அதாவது எனக்கு λ1 இல் ஒரு சமிக்ஞை இருந்தால் λ1 இல் உள்ள ஆற்றலின் ஒரு பகுதி λ2 க்குள் செல்கிறது ஏனெனில் λ2 λ1 ஐ ஒட்டியுள்ளது இது அருகிலுள்ள சேனல் க்ரோஸ்டாக் என அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் வெவ்வேறு சேனல்கள் என்று கருதி பின்னர் இது அருகிலுள்ள சேனல் க்ரோஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் நீங்கள் அருகிலுள்ள சேனல் க்ரோஸ்டாக் என்றால் என்ன என்பதையும் பார்ப்பீர்கள் அருகிலுள்ள சேனல்கள் பொய் சொல்லாதவை அவை ஒருவருக்கொருவர் அருகிலேயே கிடக்கின்றன அவை ஒருவருக்கொருவர் வெகு தொலைவில் உள்ளன இறுதியாக இந்த வடிப்பான்கள் அல்லது மல்டிபிளெக்சர்களில் செருகும் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு பொதுவான மல்டிபிளெக்சருக்கு செருகும் இழப்பின் அளவு ஆகும் இந்த செருகும் இழப்பு 0 5 முதல் 1 dB வரை எங்கும் இருக்கும் சில நேரங்களில் அதை விட சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் 1 dB மிகவும் வழக்கமான செருகும் இழப்பு இந்த ஓரங்கள் நீங்கள் சரியாகக் காணலாம் எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் இவை பாஸ் பேண்டின் ஓரங்கள் இந்த ஓரங்கள் அவற்றின் மிக நீளமானவை எனவே எடுத்துக்காட்டாக இந்த வகையான பாவாடை கொண்ட ஒரு அனுமான வடிகட்டி என்னிடம் இருக்கலாம் இது எனக்கு மோசமானது ஏனென்றால் அண்டை சேனல்களில் கணிசமான அளவு க்ரோஸ்டாக் உள்ளது மல்டிபிளெக்சர்களின் குறிக்கோள் இந்த பாஸ் பேண்ட் பாவாடையை வடிகட்டிகளுக்கு முயற்சித்து பாஸ் பேண்ட் ஓரங்களை முடிந்தவரை குறுகியதாக மாற்றுவதாகும் வடிப்பான்களுடன் உண்மையில் ஏற்படும் மற்றொரு சிக்கல் அது அதே அலைநீள வடிப்பானை நான் கருத்தில் கொண்டால் இன்லைன் ஆப்டிகல் பெருக்கியுக்கு சற்று முன்பு ஒவ்வொரு இடைவெளியிலும் நீங்கள் நீண்ட தூர பரிமாற்றத்தைப் பார்க்கும்போது ஏதேனும் நடந்தால் நீங்கள் சத்தத்தை உள்ளிடுவதைக் கட்டுப்படுத்த ஆப்டிகல் வடிகட்டியை வைப்பீர்கள் குறிப்பிட்ட அலைநீளத்திற்குள் ஆகவே ஒட்டுமொத்தமாக 10 அல்லது 20 பரப்புகளில் சுமார் 20 வடிப்பான்கள் இருப்பதைக் கண்டால் இப்போது வடிப்பான்களின் ஒட்டுமொத்த பதிலைப் பார்த்தால் ஒட்டுமொத்த பதில் குறைந்துவிட்டிருக்கும் எனவே இது உண்மையில் சில உள்ளீட்டு சமிக்ஞைகளை குறைக்கக்கூடும் ஸ்பெக்ட்ரம் இந்த சிக்கலைத் தவிர்ப்பதற்கு நீங்கள் ஒரு தட்டையான பதிலைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் பதிலின் இந்த தட்டையானது வடிகட்டியின் 1 dB அலைவரிசையால் அளவிடப்படுகிறது ஆகவே n ஸ்பான் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்திற்கான கணினி வடிவமைப்பைப் பார்க்கும்போது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் எனவே இப்போது மல்டிபிளெக்சர்கள் மற்றும் டி மல்டிபிளெக்சர்களை செயல்படுத்த பயன்படும் சில தொழில்நுட்பங்களைப் பார்ப்போம் டி மல்டிபிளெக்சர்கள் அவை சரியான செயல்பாட்டைச் செய்கின்றன அதாவது மல்டிபிளெக்சிங் செயல்பாட்டிற்கு நேர்மாறாகச் செய்யுங்கள் எனவே இந்த அலைநீள வடிப்பான்கள் மற்றும் மல்டிபிளெக்சர்களை செயல்படுத்த பயன்படுத்தக்கூடிய சில நுட்பங்களைப் பார்ப்போம் இந்த நுட்பங்கள் அனைத்தும் ஒரு எளிய யோசனையின் அடிப்படையில் கற்பிக்கப்படலாம் இவை அனைத்தும் நடைமுறையில் எளிமையானவை என்றாலும் அவை மிகவும் கடினம் யோசனை என்னவென்றால் இரண்டு அலைகள் வரும்போது இதை அலைகள் E1 மற்றும் E2 இன் அலைகள் என்று அழைப்போம் பொதுவாக அவர்கள் தலையிடக்கூடிய அதே அதிர்வெண் ஆக்கபூர்வமாக அல்லது அழிவுகரமாக தலையிடும் அவர்கள் தலையிட்டால் ஆக்கபூர்வமாக தீவிரம் இங்கு அதிகபட்சமாக இருக்கும் அவை அழிவுகரமாக தலையிட்டால் தீவிரம் இங்கே குறைந்தபட்சமாக இருக்கும் சரி எனவே ஆக்கபூர்வமான மற்றும் அழிவுகரமான குறுக்கீடுகளின் இந்த எளிய நிகழ்வு பல அலைநீள வடிப்பான்களின் அடிப்படையாகும் வடிப்பான்கள் அலைநீள வடிப்பான்களை இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம் அவை சம்பந்தப்பட்ட கிராட்டிங்ஸ் பொதுவாக ஒருமுறை மாறுபடும் சரி உங்களிடம் எட்டலோன்கள் என அழைக்கப்படுகின்றன எட்டலோன்கள் குழிக்குள் அலைகளின் ஒரு குழி ஆக்கபூர்வமான மற்றும் அழிவுகரமான குறுக்கீடுகளைக் கொண்டிருக்கின்றன பின்னர் நீங்கள் கப்ளர் அல்லது எம்இசட்ஐ அடிப்படையிலான சாதனங்களைக் கொண்டிருக்கின்றன அவை மாக் ஜெஹெண்டர் இன்டர்ஃபெரோமீட்டர் அடிப்படையிலான சாதனங்கள் ஆகும் இது இரண்டு கப்ளர்களையும் இரண்டிற்கும் இடையேயான பாதை இணைப்பு வேறுபாட்டையும் வைப்பதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்த கடைசி ஒன்றை நாங்கள் ஏற்கனவே உள்ளடக்கியுள்ளோம் எனவே நான் இதைப் பற்றி பேசப் போவதில்லை முந்தைய தொகுதியில் இதை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் எனவே கிராட்டிங்ஸ் எட்டாலன்களை மீண்டும் பார்ப்போம் என்பது பற்றி பேசுவது கொஞ்சம் கடினம் சமன்பாடுகளை பெறுவது இதற்கான சமன்பாடுகளை நாங்கள் பெறமாட்டோம் ஆனால் ஃபேப்ரி பெரோட் எட்டலோன்களை வடிவமைக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இறுதி முடிவுகளை நான் உங்களுக்கு தருகிறேன் துணி பெரோட் எட்டலோன்கள் மிகவும் பிரபலமான வகை எடலோன்கள் நீங்கள் அனைவரும் ஒரு தட்டச்சு யோசனை தெரிந்திருக்கிறீர்கள் ஒரு அரைக்கும் யோசனை என்ன நான் இரண்டு துண்டுகளை எடுத்துக் கொண்டால் அவை குறிப்பிட்ட தூரத்தினால் பிரிக்கப்பட்டிருந்தால் தொலைதூரப் பகுதிகளிலிருந்து ஒளி வெளிவருகிறது என்று கருதுகிறேன் அதனால் அது ஒரு விமான அலையாக முக்கியமாக நெருங்குகிறது எனவே இந்த பிளவு அகலம் மிகவும் சிறியது பிளவு அகலம் இந்த சக இங்கே மிகவும் சிறியது ஒளி சில கோணங்களில் வரலாம் மற்றும் வரும் இந்த கதிர்கள் அடிப்படையில் θi இன் கோணத்தை உருவாக்குகின்றன பின்னர் இங்கிருந்து அவை θd கோணத்துடன் வேறுபடுகின்றன இந்த கோணம் அளவிடப்படுகிறது இரு கதிர்களும் ஒரே கோணத்துடன் வேறுபடுகின்றன ஏனெனில் அவை ஒரே நிகழ்வு கோணத்துடன் வருகின்றன θi இரண்டு பிளவுகளுக்கிடையேயான தூரம் தான் ஒட்டுதலின் சுருதி என்று அழைக்கப்படுகிறது P என்பது நான் ஒட்டுதலின் சுருதி என்று குறிப்பிடுகிறேன் இந்த கதிர்கள் பரப்புகையில் மீண்டும் டிஃப்ராஃப்ரக்ஷன் கோணம் அவை ஒருவருக்கொருவர் இணையாக இருக்கின்றன பின்னர் அவை பட விமானம் என்று அழைக்கப்படும் விஷயத்தில் தலையிடும் அதனால் அவர்கள் பட விமானத்தில் தலையிடுவார்கள் இப்போது பட விமானத்தில் இந்த குறுக்கீட்டின் விளைவு என்ன அவை அடிப்படையில் இணையாக இருக்கின்றன ஏனென்றால் பட விமானம் மிகவும் தொலைவில் உள்ளது மற்றும் பிளவு அகலம் மிகவும் சிறியது அதாவது பிளவு அகலம் w என்பது பிட்ச் P உடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியது இது அலைநீளத்துடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியதாக ஒப்பிடப்படுகிறது நான் அனுப்புகிறேன் அலைநீளத்துடன் ஒப்பிடும்போது சுருதி மிகவும் சிறியது ஏனென்றால் நாங்கள் 1 5 மைக்ரான் பரப்புதலின் அலைநீளங்களைப் பார்க்கிறோம் இது 1550 என்எம் சாளரம் சுருதி பொதுவாக இதில் 110 ஆகும் எனவே இது சுமார் 0 15 மைக்ரான் ஆகும் பிளவு அகலம் w என்பது ஒரு ஆர்டர் அளவு 0 15 மைக்ரானுக்குக் குறைவானது இது சுமார் 0 015 மைக்ரான் அல்லது நானோமீட்டர் வரம்பில் இருக்கும் இந்த இரண்டு அலைகளின் இந்த குறுக்கீட்டின் விளைவு என்ன குறுக்கீட்டின் முடிவைக் கண்டுபிடிக்க கூடுதல் பரப்புதல் சரியாக நடக்கும் கோணம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த கோணம் மன்னிக்கவும் எந்த கூடுதல் பரப்புதல் நடக்கிறது என்பதற்கான தூரம் இந்த கூடுதல் பரப்புதல் இதைப் பார்ப்பதன் மூலம் வருகிறது எனவே இது ஒளிவிலகல் அலைக்கான கூடுதல் தூரம் மேலும் இது சம்பவ அலைக்கான கூடுதல் தூரம் இல்லையா இங்கே கூடுதல் தூரம் கோணத்தின் அடிப்படையில் எழுதப்படலாம் என்பது எங்களுக்குத் தெரியும் இது θd எனவே இந்த கோணம் 90 θd ஆக இருக்கும் இது இந்த முக்கோணத்திற்கான ஹைப்போடனஸ்கள் எனவே உங்களிடம் Psinθd உள்ளது ஏனெனில் இது cos 90 θ P இங்கே அருகிலுள்ள பக்கத்திற்கு சமமாக இருக்கும் எனவே இது அல்லது Δd இலிருந்து வருகிறது இது வேறுபட்ட ஒளியிலிருந்து வருகிறது இது உள்ளீட்டு நிபந்தனை இதேபோல் உங்களிடம் Psin θi Δi உள்ளது மொத்த பாதை நீள வேறுபாடு நிச்சயமாக கூட்டுத்தொகை Δ d மற்றும் Δ I நான் இல்லையா இதை நாங்கள் PLD Δ d Δi அல்லது Δi -Δd என்று அழைப்போம் இது உண்மையில் ஒரு பொருட்டல்ல எனவே இந்த பாதை நீள வேறுபாட்டை நீங்கள் பரவல் மாறிலியால் பெருக்கும்போது நீங்கள் செல்லும் மொத்த கட்ட மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் பெற ஆகவே பரவல் மாறிலி 2π λ என்றும் இது λ நான் வட்டு மதிப்பீட்டை வடிவமைக்கிறேன் என்றும் கருதினால் ஒட்டுமொத்த கட்ட மாற்றமானது ஆக்கபூர்வமான குறுக்கீட்டிற்கு 2mπ ஆக இருக்கலாம் அல்லது அது ஒற்றைப்படை பலமாக இருக்கலாம் இதனால் நீங்கள் ஒரு அழிவுகரமான குறுக்கீட்டைப் பெறுங்கள் ஆக்கபூர்வமான குறுக்கீட்டை நான் கருதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நான் இந்த 2π ஐ இருபுறமும் அகற்றி Δd Δi ஐ எழுதலாம் அது உண்மையில் P sin θi sin θd உண்மையில் இங்கே ஒரு பொருட்டல்ல எனவே இது m λ க்கு சமமாக இருக்க வேண்டும் λ இந்த சமன்பாட்டை தட்டு சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது வழக்கமான கட்டுமானத்தைப் பார்த்தால் இதுபோன்ற இரண்டு பிளவுகள் இருக்கும் பல பிளவுகள் இருக்கும் இவை அனைத்தும் பல பிளவுகளாகும் இந்த "P" என்பது தட்டுகளின் சுருதி பிளவு அகலங்கள் கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்ட வெளிச்சம் உங்களிடம் இரண்டு அலைநீளங்கள் λ1 λ2 இருந்தால் இங்கே வரும் உங்களுக்கு ஒன்று இருக்கும் λ1 க்கான ஒளிவிலகல் θd1 கோணத்தில் இது θd1 க்காக இருக்கும் வேறு கோணத்தில் θd2 λ2 க்கு ஒளி ஒளிவிலகல் செய்யப்படும் எனவே இது பட விமானத்தில் இருக்கும் இது ஒரு டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங் என்று அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் நீங்கள் பிரதிபலிப்பு கிராட்டிங்ஸ் என்று அழைக்கப்படுவதையும் பார்ப்பீர்கள் எனவே இரண்டு வெவ்வேறு கோணங்களில் பிரதிபலிப்பு இருக்கும் எனவே இது பிரதிபலிப்பு ஒட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒரு சுவாரஸ்யமான வழி நீங்கள் ஒரு கிராட்டிங் உருவாக்க முடியும் ஃபைபர் ப்ராக் மதிப்பீடு அல்லது பொதுவாக ப்ராக் மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது நீங்கள் அவ்வாறு செய்திருந்தால் உங்கள் எக்ஸ்ரே டிஃப்ராஃப்ரக்ஷன் ஆய்வில் இருந்து இந்த ப்ராக்ட் மதிப்பீட்டு நிகழ்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் இரண்டு விமானங்களை எடுத்துக்கொள்வீர்கள் பின்னர் இங்கே ஒளி விழுவதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஒளி வரும் போது பிரதிபலிக்கிறது பின்னர் ஒளி இரண்டாவதாக ஊடுருவுகிறது முதல் இடைமுகம் இரண்டாவது இடைமுகத்தைத் தாக்கும் இது எலக்ட்ரான் இரண்டாவது சமீபத்திய விமானத்திற்குச் செல்லும் இரண்டாவது விமானத்தைத் தாக்கியது இரண்டாவது சமீபத்திய விமானம் திரும்பி வந்து மீண்டும் வருகிறது எனவே இந்த இருவரும் பின்னர் ஒருவருக்கொருவர் தலையிடுவார்கள் அவர்கள் மீண்டும் ஆக்கபூர்வமாக அல்லது அழிவுகரமாக தலையிடக்கூடும் நீங்கள் கருத்தில் கொண்டால் இதே போன்ற விளைவைப் பெறலாம் எதிர் பரப்புதல் அலைகள் பரவல் மாறிலிகள் β1 மற்றும் β2 இந்த வழக்கில் பயனுள்ள பரப்புதல் நிலையான வேறுபாடு β1 β2 இது பரவல் வேறுபாடாக இருந்தால் இது ஒரு குறிப்பிட்ட நீளம் கொண்ட ஒரு பிராந்தியத்தில் பிரச்சாரம் செய்தால் λ சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அளவு λ இது ஒட்டுமொத்த கட்ட மாற்றமாக இருக்கும் பரப்புதல் நிலையான நேர தூரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கட்ட மாற்றம் சரியானதா இந்த கட்ட மாற்றம் சில 2mπ க்கு சமமாக இருந்தால் அவை ஆக்கபூர்வமாக தலையிடும் அதே அலைநீளம் β1 β2 க்கு அவை எதிர் திசையில் தான் பிரச்சாரம் செய்கின்றன அலைநீளம் λ0 க்கு பரவல் மாறிலி β0 β2 β0 ஏனெனில் β2 இல் உள்ளது அளவு β1 க்கு சமம் ஆனால் கட்டத்தில் 180o க்கு சமம் எனவே இது 2β0 க்கு சமம் எனவே நீங்கள் அதை சமன்பாட்டிற்கு மாற்றாக 2mл பெறுவீர்கள் m 1 ஐ எங்கள் தீர்வாக எடுத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் β0 λ ஐ மாற்றுவீர்கள் நிச்சயமாக உண்மையான பரப்புதல் மாறிலி பயனுள்ள வகையில் எழுதப்பட வேண்டும் ஒளிவிலகல் இந்த பயனுள்ள ஒளிவிலகல் குறியீடானது இந்த முழு பிராந்தியத்திலும் பயனுள்ள ஒளிவிலகல் குறியீடாக இருக்கும் எனவே நீங்கள் 2 into λ neff 2л 2л இருபுறமும் ரத்துசெய்கிறீர்கள் 2neff λ இந்த மூலதனம் period என்பது கால இடைவெளியாகும் இது க்கு சமமாக இருக்க வேண்டும் இது ப்ராக் கிரேட்டிங் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஃபைபர் ப்ராக் கிரேட்டிங் அடிப்படையில் மையத்திற்குள் குறியீட்டு வேறுபாட்டை உருவாக்குவதன் மூலம் வருகிறது எனவே இதன் மூலம் நீங்கள் குறியீட்டு வேறுபாட்டை உருவாக்கலாம் எனவே உங்களிடம் உயர் குறியீட்டு குறைந்த குறியீட்டு உள்ளது இதை நான் எவ்வாறு பெறுவது நான் உண்மையில் குறுக்கிடும் இரண்டு புற ஊதா விட்டங்களை எடுக்க முடியும் மேலும் ஆப்டிகல் ஃபைபரின் மையத்தில் புகைப்பட உணர்திறன் பொருள் இருப்பதால் நீங்கள் ஜெர்மானியத்துடன் மையத்தை ஊக்கப்படுத்தினால் ஒளிவிலகல் குறியீட்டை அதிகரிக்கும் பொருட்டு இது புற ஊதா ஒளியை மிகவும் உணர்திறன் கொண்டது எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் குறுக்கிடும் இரண்டு புற ஊதா விளக்குகளை அனுப்பும்போது அவை b பகுதிகள் இருக்கும் அவை தலையிடுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அதிகபட்ச குறைந்தபட்ச பகுதிகள் இருக்கும் எனவே நீங்கள் எங்கு அதிகபட்சமாகப் பெறுகிறீர்களோ ஒளிவிலகல் குறியீட்டில் அதிகரிப்பு இருக்கும் அது தேவையில்லாத இடங்களில் ஒளிவிலகல் குறியீட்டில் குறைவு இருக்கும் உண்மையில் இது படிப்படியாகக் குறையும் கட்ட தயாரிப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஃபைபர் ப்ராக் கிராட்டிங்கையும் உருவாக்கலாம் நீங்கள் அந்த கட்ட முகமூடிகளைச் செய்யலாம் வெளிப்படும் பகுதிகள் மட்டுமே அதிக குறியீடாக இருக்கும் வெளிப்படுத்தப்படாதவை குறைந்த குறியீடாக இருக்கும் அல்லது வேறு வழியில் அது உண்மையில் ஒரு பொருட்டல்ல நிகர விளைவு என்னவென்றால் மையத்தில் உள்ள ஒளிவிலகல் குறியீடு இப்போது தூரத்தின் செயல்பாடாகும் இது ஜோடிகளை விட எதிர் பரப்பும் அலைகளை விட அலை பரப்புகையில் ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் பின்னர் அது இரண்டாவது ஊடகத்தில் ஒரு பகுதி அலையை உருவாக்கும் அதைப் பார்ப்போம் இதை நான் உயர் குறைந்த ஒளிவிலகல் குறியீடாக கருதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது உயர் ஒளிவிலகல் குறியீட்டு பகுதி குறைந்த ஒளிவிலகல் குறியீட்டு பகுதி இது தட்டுதல் காலம் எனவே இது எனது ஒட்டுதல் காலம் நான் சில அலைகளுடன் வருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் இது இப்போதைக்கு காற்று இது பிராக் கிராட்டிங் என்ன செய்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான எளிய வழி இந்த அலை வருவதால் எனவே இந்த பிரதிபலித்த அலை 180 டிகிரி கட்ட மாற்றத்தை எடுத்துள்ளது ஒரு குறிப்பிட்ட கட்ட மாற்றத்தை குவிக்கும் போது இந்த அலை இரண்டாவது ஊடகத்தில் செல்கிறது இந்த உயர் குறியீட்டு பகுதியின் நீளத்தைப் பொறுத்தது கட்ட மாற்றம் 90 டிகிரியாக இருக்கும் உயர் குறியீட்டு பகுதியின் நீளத்தை நான் தையல் செய்தால் அது 90 டிகிரி கட்ட மாற்றத்தைக் குவிக்கும் நீங்கள் H இலிருந்து L பகுதிக்குச் செல்லும்போது ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் ஆனால் எந்த கட்ட மாற்றமும் ஒளியை எடுக்காது எவ்வாறாயினும் பரப்புதல் மற்றொரு 90 டிகிரி கட்ட மாற்றமாக இருக்கும் பின்னர் இந்த ஒளி இரண்டாவது பிராந்தியத்திற்கு வெளியே வரும் ஒட்டுமொத்த கட்ட மாற்றத்துடன் 180 டிகிரி நிகழ்வு அலை தொடர்பாக இது சம்பவ அலை சம்பவ அலைகளைப் பொறுத்தவரை பிரதிபலித்த அலை 180 டிகிரி இது 180 டிகிரி இவை இரண்டும் இப்போது ஒருவருக்கொருவர் கட்டத்தில் உள்ளன இந்த பிரதிபலித்த கூறுகள் ஒருவருக்கொருவர் கட்டத்தில் உள்ளன மற்ற அலைக்கு என்ன நடக்கிறது என்பதை இங்கே காணலாம் இது இரண்டாவது பகுதிக்குச் செல்கிறது 90 டிகிரி கட்ட மாற்றத்தை எடுக்கும் 180 டிகிரி கட்டத்தை எடுக்கும் இங்கே மாற்றவும் 90 டிகிரி கட்ட மாற்றத்தை மீண்டும் பரப்புங்கள் மேலும் 90 டிகிரி கட்ட மாற்றத்தை எடுத்து பின்னர் வெளியே வரும் இதன் கட்டம் என்னவாக இருக்கும் 90 90 ஐ 180 90 180 என்பது 360 90 90 என்பது அடிப்படையில் 360 டிகிரி 180 டிகிரி ஆகும் மீண்டும் இந்த இரண்டிற்கும் இடையேயான கட்ட வேறுபாடு 2л 2л கட்ட வேறுபாடு 0 கட்ட வேறுபாட்டிற்கு சமம் எனவே இந்த மூன்று அலைகளும் இப்போது ஆக்கபூர்வமாக தலையிடுகின்றன மேலும் ஒரு வழி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அதுவும் திரும்பி வந்து தலையிடும் இன்னும் ஒரு வழி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் இது ஒரு குறிப்பிட்ட பரந்த அலைநீள இசைக்குழுவைக் கொடுத்து தலையிடும் மேலும் λ0 அலைநீளத்திற்கு இந்த கிராட்டிங்கை நான் வடிவமைத்திருந்தால் பிரதிபலித்த அலை நீளம் இருக்கும் அல்லது பிரதிபலித்த சமிக்ஞை இருக்கும் λ0 பிரதிபலிக்கிறது அதேசமயம் இந்த மற்ற அலைநீளங்கள் அனைத்தும் பரவுகின்றன எனவே இது கடத்தப்பட்ட பகுதி மற்றும் இது பிரதிபலித்த ஸ்பெக்ட்ரம் நிச்சயமாக பிரதிபலித்த ஸ்பெக்ட்ரம் சரியாக இப்படி இருக்காது உண்மையில் நீங்கள் dB ஒளிவிலகல் குறியீட்டு சுயவிவரம் பின்னர் நீங்கள் சற்று சிறந்த சுயவிவரத்தைப் பெறலாம் பிரதான மடல் அகலத்தை அதிகரிக்கும் செலவில் இந்த பக்க மடலை நீங்கள் குறைக்கலாம் இந்த செயல்முறை அப்போடைசிங் என்று அழைக்கப்படுகிறது அல்லது இது அத்தகைய ஒரு ஒட்டுதல் அப்போடைஸ் கிராட்டிங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சரி இதுதான் எங்கள் ஃபைபர் ஒட்டுதல் வேலைகளில் இன்னும் ஒரு திட்டம் உள்ளது இது பெருக்கி நிலைமைக்கு மிகவும் முக்கியமானது இது நீண்ட கால கிராட்டிங்கில் நீண்ட கால கிராட்டிங் என அழைக்கப்படுகிறது நீங்கள் கோர்டிங் பரப்புதல் பயன்முறையை வைத்திருக்கிறீர்கள் உறைப்பூச்சு முறைகளுடன் இணைத்தல் எனவே உறைப்பூச்சு முறைகள் எண்ணற்ற உறைப்பூச்சு முறைகளாக இருக்கலாம் அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உறைப்பூச்சு பயன்முறையை எடுக்க வேண்டும் உண்மையில் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுப்பதை தீர்மானிக்கிறது எனவே இந்த இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசத்தை மையத்திலும் Pth உறைப்பூச்சு பயன்முறையிலும் பார்க்கிறீர்களா இந்த வேறுபாடு நேரங்கள் என்றால் இது 2π அல்லது 2m க்கு சமமாக இருந்தால் நீங்கள் இந்த ஆக்கபூர்வமான குறுக்கீட்டை பூர்த்தி செய்யப் போகிறீர்கள் மேலும் பயன்முறை அடிப்படையில் அந்த சரிவுடன் இணைகிறது இவை நீண்ட கால கிராட்டிங் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் நீங்கள் கோர் மற்றும் உறைப்பூச்சுக்கு இடையிலான வேறுபாட்டைப் பார்த்தால் இந்த வித்தியாசம் உண்மையில் 2π கட்ட மாற்றத்தை உருவாக்க மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் இந்த நீண்ட கால கிராட்டிங்கில் 150 சுமார் 150 முதல் 200 மைக்ரான் வரிசையில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது கிராட்டிங்கின் நீளம் வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேசமயம் ஃபைபர் பிராக் கிரேட்டிங் ஃபைபர் பிராட் கிரேட்டிங் அல்லது குறுகிய ஃபைபர் ப்ராக் கிரேட்டிங் கோர் ஒளிவிலகல் குறியீட்டை மாற்றுவதன் மூலம் அதன் மைய ஒளிவிலகல் குறியீட்டில் முழுவதுமாக செயல்படுத்தவும் about இது 0 5 மைக்ரான் ஆகும் இருப்பினும் கிராட்டிங்கின் முக்கிய மடலின் அகலம் தட்டுகளின் நீளத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் 1nm மடல் அகலம் பிரதான மடல் அகலம் பற்றிச் சொல்வதற்கு நீங்கள் அரைக்கும் நீளத்தை சில மிமீ இருக்க வேண்டும் எனவே 10 மிமீ அல்லது ஏதேனும் ஒன்றைச் சொல்லலாம் எனவே இது கிராட்டிங்கிற்கு எதிராக கிராட்டிங்கின் நீளம் எனவே பிட்சை நினைவில் கொள்ள வேண்டும் காலம் ஒரு குறுகிய ஃபைபர் ப்ராக் கிராட்டிங்கிற்கு காலம் 0 5 மைக்ரான் எனவே இது WDM கூறுகள் பற்றிய எங்கள் விவாதத்தை நிறைவு செய்கிறது இது செயல்படுத்தப்படலாம் அதாவது வடிகட்டுதல் மற்றும் மல்டிபிளக்சிங் ஆகியவற்றின் செயல்பாடுகள் உங்களுக்கு மெல்லிய அடுக்கு ஆப்டிகல் படங்கள் தெரிந்த பல மெல்லிய அடுக்கு படங்களைப் பயன்படுத்தி கருவிகளாக இருக்கலாம் வரிசைப்படுத்தப்பட்ட அலை வழிகாட்டி கிராட்டிங்ஸ் என அழைக்கப்படுவதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது நாங்கள் விவாதித்த பாரம்பரிய விஷயங்களுடன் ஒப்பிடத்தக்க செயல்திறனையும் கொண்டுள்ளது ஆனால் இந்த கூறுகள் பற்றிய விவாதம் இந்த பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே நாங்கள் இங்கே விடுப்பு எடுப்போம் இந்த தொகுதியில் இந்த செயலற்ற WDM கூறுகளைப் பற்றி விவாதிப்பதை நிறுத்துங்கள்